வணக்கம் நான் ஜெயந்த சாட்டர்ஜி ஐஐடி கான்பூரில் பணிபுரிகிறேன் நாம் இதுவரை சேவைகளுக்கான மேலாண்மை மற்றும் அவற்றை சார்ந்து எழும் பிரச்சனைகள் பற்றி விவாதித்து வருகிறோம் இந்த ஐந்தாவது வாரத்தில் முந்தைய வாரத்தில் நாம் விவாதித்தவைகளைப் பற்றி சற்று நினைவுபடுத்துவதில் இருந்து துவங்குவோம் முந்தைய வாரத்தில் நம்முடைய விவாதத்தை நினைவுபடுத்திப் பார்த்தீர்களேயானால் அதில் பிரதானமாக அரவிந்த் கண் சிகிச்சை மருத்துவமனை பற்றிய கேஸ் ஸ்டடி ஒன்றை எடுத்துக் கொண்டோம் இதில் எவ்வாறு ஒரு மருத்துவமனை காலப்போக்கில் உலக அளவிலான பெரிய நிறுவனமாக உருவாகியது என்பதையும் இதன் ஒரே சேவை மாதிரி எவ்வாறு அதிகப்படியான நாடுகளில் பின்பற்றப்பட்டு அதன் மூலம் இவர்களின் அணுகுமுறை மற்றும் குறைந்த செலவில் வழங்கப்படும் உயர்தர மருத்துவ சேவைகளுக்கு பிரபலம் அடைந்தனர் என்பது பற்றியும் பார்த்திருக்கிறோம் நாம் அரவிந்த் கண் மருத்துவமனை பற்றி பேசும்பொழுது இரண்டு முக்கியமான விஷயங்களைப் பற்றி விவாதித்தோம் அவைகளில் முதலாவது எவ்வாறு மேம்பட்ட சேவையை உருவாக்குவது மற்றொன்று எவ்வாறு சேவை முறைகளை உருவாக்குவது என்பவைகளாகும் மேலும் தொழில்துறை பொறியியலின்படி இயங்கும் உற்பத்தி நிலையத்தில் உற்பத்தி செய்யப்படும் பாகங்களின் ஒருங்கிணைப்பின் பொழுது பயன்படுத்தப்படும் பல்வேறு யுத்திகளை அரவிந்த் கண் மருத்துவமனை எவ்வாறு அவர்களது சேவையில் மிகச் சிறப்பாக செயல்முறைபடுத்தி புதுமையான செயல் முறைகளை உருவாக்கி அவற்றின் மூலமாக செலவு குறைப்பு வரிசையில் காத்திருப்பு நேரம் குறைப்பு மற்றும் மருத்துவர்கள் மற்றும் வல்லுனர்களின் பிரதான நேரத்தை மேம்படுத்துதல் போன்றவற்றை உருவாக்கியுள்ளனர் என்பது பற்றியும் பார்த்திருக்கிறோம் இவைகளின் மூலம் அவர்கள் சேவை செய்ய விரும்பிய பிரதான சிகிச்சைகளான கண்புரை அறுவை சிகிச்சை அல்லது நீரிழிவு விழித்திரை நோய் மற்றும் இவை போன்றவற்றில் அவர்களால் கவனம் செலுத்த முடிந்தது எனவே அரவிந்த் நிறுவனத்திடம் இருந்து நாம் பிரதானமாக கற்றுக்கொள்ள வேண்டியது சேவை அடிப்படையில் அமைந்த வியாபார மேம்பாட்டுமுறை மேலும் இதனை செயல்படுத்துவதற்காக ஆக்கப்பூர்வ அறிவியலைக் கொண்டு மிகச்சிறந்த செயல்பாட்டு முறைகளை உருவாக்கியுள்ள விதம் இவைகள் ஆகும் இவைகளில் லைன் பேலன்ஸிங் டெக்னிக் கியூ தியரி மற்றும் கியூ மேனேஜ்மென்ட் போன்றவற்றை எவ்வாறு பயன்படுத்தியுள்ளனர் என்பது பற்றியும் பார்த்திருக்கிறோம் இதில் நோயாளியின் விவரங்கள் கொண்டு அவர்களை பிரித்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அனுப்புவது பற்றிய விவரங்கள் ஒருபுறமிருந்தாலும் இவற்றைப் பற்றிய தெளிவான மற்றும் துல்லியமான செயல்முறை பற்றிய யோசனைகள் பற்றியும் பார்த்திருக்கிறோம் இவ்வாறான செயல் முறை இருந்தாலும்கூட முன்கள பணியாளர்களான துணை நிலையிலுள்ள மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை நிர்வாகிகள் போன்றோரும் நோயாளியின் விவரங்களைக் கொண்டு அடுத்ததாக செய்ய வேண்டிய சிகிச்சை பற்றிய முடிவுகளை மேற்கொள்ளும் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த இரட்டைதன்மைகளை கொண்ட அமைப்பு சேவை மேம்பாட்டுக்கு முக்கிய தேவை ஆகின்றது இதன்பிறகு பிரபலமான முக்கோண வடிவமைப்பு பற்றி பார்த்தோம் இதில் முக்கோணத்தின் மூன்று பக்கங்களாக சேவை நிறுவனம் சேவை தரும் தொழிலாளர் மற்றும் சேவை பெறும் நுகர்வோர் அமைந்திருப்பதாக புரிந்துகொண்டோம் மேலும் இவர்களுக்கு இடையே திறன் மற்றும் சுயசார்புகட்டுப்பாடுகள் மற்றும் இணைந்து உருவாக்குதல் போன்றவைகளில் சில சிக்கல்கள் இருப்பதையும் உணர்ந்து கொண்டோம் இந்த இரட்டைத்தன்மை என்பது வாழ்வின் யதார்த்தம் ஆகும் இதை நாம் சமாளித்தாக வேண்டும் மாறாக இதை முற்றிலுமாக ஒழித்து விடவோ அல்லது தீர்த்து விடவோ முடியாது இரண்டையும் நாம் ஒரே சமயத்தில் செயல்முறைப்படுத்தி ஆக வேண்டும் அதாவது ஒருபுறம் நன்கு விவரிக்கப்பட்ட செயல்முறைகளும் மற்றொரு பக்கம் ஒவ்வொரு நிலையிலும் ஒரு குறிப்பிட்ட அளவில் சுதந்திரமாக இயங்கும் அமைப்பு அதாவது முன்களப்பணியாளர்கள் குறிப்பிட்ட சூழ்நிலைக்கான முடிவுகளை தாமாக மேற்கொள்ளும் வகையிலும் இருக்க வேண்டும் மேலும் நாம் சைக்கிள் ஆப் சக்சஸ் மற்றும் சைக்கிள் ஆப் ஃபெயிலியர் இவை பற்றியும் தெரிந்து கொண்டோம் மேலும் தொழிலாளர்களின் சுழற்சி முறையில் அவர்களின் மகிழ்ச்சியும் மனநிறைவும் எவ்வாறு நுகர்வோர் சுழற்சிமுறையை சார்ந்து அமைந்துள்ளது என்பது பற்றியும் நாம் புரிந்து கொண்டோம் எவ்வாறெனில் ஒரு நுகர்வோரின் மனநிறைவு மறுமுறையும் சேவை பெற வருவது மற்றவர்களுக்கு சேவையைப் பற்றி பரிந்துரை செய்வது போன்றவை தொடர்ந்து கொண்டு செல்லும் நல்ல நிலையில் அமைந்துள்ள தொழிலாளர் சுழற்சி முறை என்பது பலகாலம் நிறுவனம் மாறாமல் வேலை செய்வதுதொழிலாளர்களுக்கு ஏற்படும் ஊக்கம் மற்றும் தொழிலாளர் மனநிறைவு போன்றவைகளுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உள்ளது மேலும் நாம் புரிந்து கொண்டது இவ்வகையில் தொழிலாளர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கு நமக்கு ஒருவிதமான தலைமைப்பண்பு தேவை அதனை லெவல் பை லீடர்ஷிப் என்று அழைக்கிறோம் இதனை நாம் Dr V சுயசரிதையில் இருந்து தெரிந்து கொண்டோம் இதில் பணிவுடன் கூடிய உறுதியான மனோசக்தி பணிவான குணம் தீர்க்கமான குணம் மற்றும் கண்ணியம் மேலும் இவற்றுடன் ஆணவம் இல்லாமலும் இருக்க வேண்டும் மேலும் மிகப்பெரிய பணியை செய்வதற்கு தான் ஒரு பணியாள் என்ற நம்பிக்கையும் இருக்க வேண்டும் மேலும் சென்ற வாரம் நாம் பார்த்ததுபோல இவ்வாறு சிறப்பாக சேவை புரியும் நிறுவனங்களில்நிறுவனத்தின் முன் களப்பணியாளர்கள் முதல் ஒவ்வொரு நிலையிலும் உள்ள அனைத்து பணியாளர்களும் கூட இது போன்ற தலைமைப் பண்புகளால் ஈர்க்கப்படுகின்றனர் எனவே இவ்வாறு சேவையில் ஈடுபடும் பணியாளர்கள் தாங்கள் செய்யும் பணி குறிக்கோள் சார்ந்தது லாபம் நோக்கம் மட்டுமே உடையது அல்ல சமுதாயத்தின் நன்மைக்காக செய்யப்படுகிறது என்று நம்புகின்றனர் எனவே அவர்கள் இதனை சாதாரண வியாபாரமாக கருதாமல் தாங்களும் இணைந்து குறிக்கோளை செய்து முடிப்பதற்கான அதிகாரம் அர்ப்பணிப்பு இவற்றை ஏற்றுக்கொள்கின்றனர் இவையே ஒரு நிறுவனம் சேவையில் சிறப்புஅடைவதற்கு அடிப்படைத் தேவைகள் ஆகும் இவ்வாறு சேவையில் சிறப்பதற்கு தேவையான கட்டமைப்புகளை புரிந்து கொண்டபின்அடுத்த இரண்டு நிலைகளை நாம் பார்க்க இருக்கிறோம் முதல்நிலை ஒரு வியாபார நிறுவனத்தின் மதிப்பு முன்மொழிவு நாம் இதுவரை விவரித்துள்ள பண்புகளைக் கொண்டு உருவாக்கப்பட வேண்டும் இதனுடன் சம்பந்தமுடைய மற்றொரு முக்கிய தலைப்பான போசிஷனிங் என்பதை பற்றி நான் விவாதிக்க இருக்கிறோம் போசிஷனிங் என்பது நீங்கள் செய்யும் வியாபாரத்தில் நீங்கள் நுகர்வோருக்காக வழங்கும் சேவை பற்றிய விளக்கங்களை உள்ளடக்கியது நமது சேவை பற்றி விவரிக்க வேண்டும் என்றால் எந்த ஒரு தொழிலுக்கும் மிக முக்கிய பங்கு வகிக்கும் வாடிக்கையாளர்களிடம் இருந்து தான் அதைத் தொடங்க வேண்டும் அதற்காக உங்களது நிறுவனம் தற்கால வாடிக்கையாளர்கள் மற்றும் எதிர்கால வாடிக்கையாளர்களின் மனதில் நமது நிறுவனத்தின் சேவை என்ன என்பதை பற்றிய விளக்கம் வேண்டும் அதன் பின்னர் நமது சேவையைப்பெறும் வாடிக்கையாளர்கள் மற்றும் நமது சேவையை நாம் அளிக்க விரும்பும் வாடிக்கையாளர்களுக்கு விளக்க வேண்டும் இதைத்தான் தொடக்க நிலையில் நாம் செய்ய வேண்டியது இவை சுருக்கமான விளக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது அரவிந்த் கண் சிகிச்சை மருத்துவமனை தொடக்க நிலையில் தங்களது நிலைப்பாட்டில் மிகத்தெளிவாக இருந்துள்ளனர் இவர்களுக்கு முன் இருந்த மருத்துவ நிறுவனங்களில் சேவையை பெற முடியாத சமுதாயத்தின் அடித்தட்டு மக்களுக்கும் தங்களது சேவையை வழங்கியுள்ளனர் இதன் மூலம் இவர்களது வாடிக்கையாளர்கள் யார் என்பது விளக்கப்பட்டு விட்டது மேலும் இவர்கள் தரும் சேவை கண் புரை அறுவை சிகிச்சை என்பதும் விளங்கிக் கொள்ளப்பட்டு விட்டது இப்பொழுது நாம் எந்த வகையான வாடிக்கையாளர்களுக்கு சேவையை வழங்குகிறோம் மேலும் எந்த வகையான வாடிக்கையாளர்களுக்கு சேவையை வழங்குவதை இலக்காகக் கொண்டு உள்ளோம் என்பதில் எந்த வகை வாடிக்கையாளர்களுக்கு சேவை வழங்குவதை இலக்காகக் கொண்டு உள்ளோம் என்பதை பிறகு பார்க்கலாம் இப்பொழுது முதலில் யார் எந்த வகை வாடிக்கையாளர்களுக்கு நாம் சேவை செய்ய விரும்புகிறோம் என்பதைப் பற்றி பார்ப்போம் இது பகுத்தாய்வு செய்வதில் ஒரு செயல்முறையாகும் ஒரு வாடிக்கையாளர் பிரிவு என்பது மிகத் தெளிவாக விவரிக்க கூடியதாகவும் நாம் செய்துவரும் வியாபாரம் சார்ந்த சேவையை பெருக்கும் வகையில் வளர்ந்து வருவதாகவும் இருக்க வேண்டும் நாம் முன்பு பார்த்த அரவிந்த் கண் சிகிச்சை மருத்துவமனை தங்களுக்கு முன் இருந்த வாய்ப்பினை எவ்வாறு புரிந்துகொண்டு வாய்ப்புக்கு ஏற்ற சேவையை உணர்ந்து கொண்டனர் என்பது பற்றி பார்த்திருக்கிறோம் இதற்கு அடுத்ததாக வியாபார சந்தையில் நாம் வழங்கும் சேவை பற்றிய மதிப்பு முன்மொழிவு என்னவாக இருக்கிறது அதாவது நாம் வழங்கும் சேவை நம்முடைய சக போட்டியாளர்கள் வழங்கும் சேவையுடன் ஒப்பிடும் பொழுது எவ்வாறு வித்தியாசப்படுகிறது என்பதும் மிக முக்கியமானது அந்த வகையில் அரவிந்த் கண் சிகிச்சை மருத்துவமனை மதிப்பு முன்மொழிவு மிகத் தெளிவாக இருந்தது அதாவது அவர்கள் சேவை வழங்கும் அன்றைய காலகட்டத்தில் பொதுவாக கண் சிகிச்சைக்கு ஆகும் செலவை விட மிகக் குறைவான செலவிலேயே இவர்கள் தங்கள் சேவையை துவங்கினர் ஆனாலும் இவர்களின் சேவை தரம் அன்று நிலவிய மருத்துவசேவையை விட பலவகைகளில் சிறந்ததாக இருந்தது இவர்கள் மருத்துவதரம் என்பதற்கு மறு விளக்கம் அளித்தனர் மேலும் ஆரவாரம் ஏதும் இன்றி இத்தகைய மருத்துவ தரத்தை வழங்கினர் இவர்களிடம் சிகிச்சை பெறும் நோயாளிகள் மரக்கட்டில்களிலும் கோடைகாலத்தில் தரைவிரிப்புகளிலும் இருந்து இவர்களின் சேவையை பெற்றனர் மருத்துவ சிகிச்சைக்காக குளிரூட்டப்பட்ட அறையில் இருக்க வேண்டும் என்பவர்கள் தவிர மற்றவர்கள் யாரும் அவ்வாறு இருக்கவில்லை ஆனால் இவர்களின் அறுவை சிகிச்சை மற்றும் சேவை மிகச் சிறப்பாக இருந்தது இவர்கள் வழங்கும் கண் கண்ணாடிகள் தரத்தில் உயர்ந்தவைகளாக இருந்தன எனவே மையக்கருத்தாக உண்மையான உயர்தர சிகிச்சை அனைத்து தரப்பினரையும் ஏற்றுக்கொள்ள கூடிய அளவில் ஆரவாரம் இவற்றின் கூட்டு நாம் எந்த வகை வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்வதை குறிக்கோளாகக் கொண்டு உள்ளோம் என்பதையும் அவர்களின் தேவையை பூர்த்தி செய்யும் சேவையையும்எதிர்கால வாய்ப்புகளையும் உணர்ந்து அரவிந்த் கண் மருத்துவமனை கண் சிகிச்சையில் மற்ற சிகிச்சை முறைகளுக்கான சேவைகளையும் தொடங்கினர் இவைகளில் கண் அழுத்த நோய் போன்ற சிக்கலான சிகிச்சை முறைகளும் அடங்கும் ஆனால் இவைகளைப் படிப்படியாக மேற்கொண்டனர் இதை 1976 முதல் 1978 வரை மற்றும் 1981 முதல் 1984 வரை எவ்வாறு மிகச்சிறிய அளவில் தொடங்கி மிகப்பெரிய அளவில் விரிவுபடுத்தினார் என்பதைப்பற்றி நாம் பார்த்திருக்கிறோம் மேலும் இன்று இவர்கள் பல்வேறு நாடுகளின் பல்வேறு பகுதிகளில் கிட்டத்தட்ட கண் சிகிச்சைக்கான அனைத்து சேவைகளிலும் உள்ளனர் இவர்களின் பயணப்பாதை பற்றி தெரிந்துகொள்ள நீங்கள் இந்த குறிப்பிட்ட வரைபடத்தை பார்க்கலாம் தொடக்கத்தில் அரவிந்த் கண் மருத்துவ சிகிச்சை மருத்துவமனை மிகக்குறுகிய கண்சிகிச்சை சேவையை மிகக்குறைந்த வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே வழங்கியுள்ளனர் என்பதை நீங்கள் இங்கு பார்க்க முடியும் இதனை நாம் முழு கவனம் மற்றும் அர்ப்பணிப்புடன் வழங்கப்படும் சேவை என்று கூறுகிறோம் மேலும் இவர்கள் வழங்கும் சேவை அன்றைய காலகட்டத்தில் சமுதாயத்தில் அடித்தட்டு நிலையில் தனியார் மருத்துவமனையில் கண் சிகிச்சைக்கு செலவிட முடியாத மக்களுக்கு கண்புரை அறுவை சிகிச்சை செய்வது என்பதாகும் எனவே இவர்களின் சேவை மற்றும் வியாபாரசந்தையும் மிக குறுகலாகவே இருந்தது ஆனால் இன்று இந்த மருத்துவமனை இங்கிருந்து நேராக இந்த நிலைக்கு சென்றுவிட்டது இன்றும் இவர்கள் கண் சிகிச்சை தான் செய்கின்றனர் இதய அறுவை சிகிச்சை மூளை சிகிச்சைஎலும்பு மற்றும் தசை நார் சிகிச்சை இரைப்பை குடல் அழற்சி சிகிச்சை போன்றவற்றை செய்யவில்லை முழுவதுமாக கண் சிகிச்சை மட்டுமே செய்கின்றனர் எனவே இவர்கள் சந்தை என்னவென்பது தெளிவாக தெரிகிறது இதன் காரணமாக இன்று இவர்கள் பல நிலைகளில் பல்வேறு சந்தைகளில் சேவையை செய்து வருகின்றனர் அடுத்ததாக இங்குள்ளது போல அன்போகஸ்டு என்ற நிலை இன்றைய உலகில் மிக கடினமானது ஆனால் இதனையும் சில நிறுவனங்கள் அனைத்தும் அனைவருக்கும் என்ற வகையில் முயற்சி செய்கின்றனர் இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சூப்பர் மார்க்கெட் அல்லது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போன்றவற்றைச் சொல்லலாம் ஷாப்பர் ஷாப் இவர்கள் தொடக்கத்தில் சந்தை சார்ந்த அனைத்தையும் விற்பனையில் கொண்டு துவங்கினர் ஒரு கட்டத்தில் மிக அதிகப் பொருள்களின் கவனம் செலுத்தியததால் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக மறுபடியும் சந்தை தேவைகளைப் புரிந்துகொண்டு மறுபடி தங்களை மாற்றி அமைத்துள்ளனர் இதைப்போல சில நிறுவனங்கள் சேவை சார்ந்த வகைகளாக இருக்கின்றன அதாவது அவர்கள் மிக அதிகப்படியான சந்தைகளில் மிகக் குறுகிய சேவைகளை மட்டுமே வழங்குகின்றனர் அதற்காக நாம் எடுத்துக்கொள்ளும் ஒரு எடுத்துக்காட்டு போஜோஹோரி மன்னா என்ற தொடர்சங்கிலி அமைப்புடைய உணவகங்கள் தொடக்கத்தில் கல்கத்தாவில் தொடங்கப்பட்டது இவை பாரம்பரிய வங்காள உணவு வகைகளை தற்கால நாகரீக சூழலுக்கு ஏற்ற வகையில் வழங்கிவருகின்றன இவை முதலில் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று உணவகங்களை கல்கத்தாவில் துவக்கினர் இப்போது நாட்டின் பல்வேறு நகரங்களிலும் இவர்கள் உணவகங்கள் பரவி உள்ளன இன்றும் பாரம்பரிய வங்காள உணவுகளையே பல்வேறு இடங்களில் வழங்கி வருகின்றனர் இவ்வாறு உங்கள் சேவையை நீங்கள் தெளிவாக விளக்கிவிட வேண்டும் இதுவே போசிஷனிங் பற்றிய கோட்பாடு இவை நீங்கள் வழங்கும் சேவைகளுக்கு மிகவும் தொடர்புடையவை இவ்வாறுதான் நாம் மேற்கொண்டு பல எடுத்துக்காட்டுகளையும் பார்க்கவிருக்கிறோம் இங்கு முக்கியமான விஷயம் சிறப்பான சேவை செய்வதற்கு உங்களது நிலை மிக முக்கிய காரணமாகிறது அது போஜோஹோரி மன்னா அல்லது அரவிந்த் கண் சிகிச்சை மருத்துவமனை என இரண்டிற்கும் பொருந்தும் போஜோஹோரி மன்னா தொடக்கத்தில் பாரம்பரிய வங்காள உணவுகளை தயாரித்து ஒரு உணவகத்தில் துவங்கினர் பின்னர் காலப்போக்கில் இந்த இடத்தை அடைந்துள்ளனர் இன்றும் பல சந்தைகளில் அதே பாரம்பரிய வங்காள உணவுகளையே வழங்கி வருகின்றனர் ஆனால் இங்கு அரவிந்த் கண் சிகிச்சை மருத்துவமனை இந்த இடத்திலிருந்து இங்கு நகர்ந்து உள்ளது இதன் காரணமாக பலதரப்பட்ட சேவைகளை அவர்களால் வழங்க முடிகிறது இதன் காரணமாக சந்தை நிலவரங்களில் கவனம் செலுத்த முடிகிறது இவ்வாறு இல்லாமல் சந்தையை அதிகப்படுத்தும் நோக்கத்துடன் வழங்கும் சேவையையும் அதிகப்படுத்தினால் இன்றைய சூழ்நிலையில் இதனை அண்போகஸ்டு என்று அழைக்கின்றனர் அனைத்தும் அனைவருக்கும் என்ற கோட்பாடு இன்றைய சந்தை சூழலுக்கு ஏற்றது ஆகாது இதன் காரணமாக மிகப்பெரிய வணிக நிறுவனங்கள் ஆன வால்மார்ட் போன்றவை தங்களது சேவையை பல வழிகளில் மாற்றி அமைத்துள்ளனர் அதேபோல தங்கள் வியாபாரத்தையும் காலப்போக்கில் மாற்றி அமைத்துள்ளனர் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் சேவை வழங்கும் நோக்குடன் தொழில்முனைவோர் இத்தகைய வெற்றி பெறுவது என்பது சந்தேகத்திற்குரியது தான் இனி தொடக்கத்தில் முழு கவனம் மற்றும் அர்ப்பணிப்புடன் துவங்கப்பட்ட சேவை கொண்ட வியாபாரத்தை துவக்கி பின்னர் இந்த இடத்திற்கு சந்தை சார்ந்த வியாபார சேவை அதாவது அதிகமான சேவையையோ அல்லது முழு அர்ப்பணிப்புடன் சில சேவைகளை பல சந்தைகளிலும் விரிவுபடுத்தலாம் எனவே நீங்கள் உங்களது சேவைகளின் எண்ணிக்கையையோ சிலவகையான சேவைகளில் சில அளவிலான சேவைகளை சுருக்கமாகவோ அல்லது பெங்களூர் கல்கத்தா டெல்லி பாம்பே இது போன்ற நகரங்களில் அதிக அளவிலான சந்தைகளில் உயர்தர பாரம்பரிய பெங்காலி உணவுகளை மட்டுமே வழங்கும் வகையிலோ வைத்துக்கொள்ளலாம் இது நீங்கள் மிகச்சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இந்த நான்கு பிரிவுகளும் நம்மிடையே உள்ள நான்கு எடுத்துக்காட்டுகள் கொண்டு பார்க்கும் பொழுது இந்த வகையில் நமது வரைபடம் கிடைக்கிறது இதனைக் கொண்டு நீங்கள் என்ன சேவையை தருகிறீர்கள் யாருக்கு வழங்குகிறீர்கள் எவ்வாறு மற்றவர்களை விட சிறப்பான சேவையை வழங்குகிறார்கள்உங்களிடம் ஏன் இந்த சேவையை ஒருவர் பெற வேண்டும் மற்றும் ஏன் இந்த சேவையை ஒருவர் உங்களிடமே தொடர்ந்து பெற வேண்டும் போன்றவற்றை பார்த்திருக்கிறோம் மேலும் மூன்று அடிப்படைக் கேள்விகள் ஆன ஏன் இந்த சேவையை ஒருவர் பெற வேண்டும் ஏன் இந்த சேவையை உங்களிடமே பெறவேண்டும் இந்த சேவையை உங்களிடம் ஏன் தொடர்ந்து பெற வேண்டும் என்ற இவைகளைக் கொண்டு நாம் ஆறு பகுதிகளாக நீங்கள் பார்ப்பது போல நம்மால் பிரிக்க முடியும் இவற்றில் உங்கள் சேவையை பெறும் வாடிக்கையாளர்கள் யார் இன்றைய காலகட்டத்தில் உங்கள் சேவை பெறும் வாடிக்கையாளர் யார் எதிர்காலத்தில் உங்களது வாடிக்கையாளர் யார் என்ற கேள்விகளையும் எழுப்பலாம் நீங்கள் இதனை உங்களது பயிற்சியாக கொண்டு நமது பொது விவாததளத்தில் பதிவிட விரும்புகின்றேன் இந்த நான்கு பிரிவுகளில் எதை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் பின்னர் அடுத்த உள்ள இந்த வரைபடத்தை கொண்டு ஒரு வியாபாரத்தை தேர்ந்தெடுங்கள் அது ஏற்கனவே உள்ள வியாபார சேவையாகவோ அல்லது இந்த நான்கு வார உரையாடலுக்குப் பின் உங்களது மனதில் தோன்றும் ஒரு புதிய யோசனையாக கூட இருக்கலாம் இரண்டில் எதுவாக இருந்தாலும் இந்த இரண்டு வரைபடங்களை கொண்டு வியாபார சேவையை விவரித்து உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் உங்களது வியாபார சேவை என்ன யாருக்காக இந்த சேவையை மேற்கொள்கிறார்கள் இன்று இந்த சேவையை யாருக்கு வழங்குகிறீர்கள் எதிர்காலத்தில் உங்களது வாடிக்கையாளர் யார் உங்களது சேவை எவ்வாறு சக போட்டியாளர்களின் சேவையை விட வித்தியாசமானது எவ்வாறு நீங்கள் விரும்பிய வாடிக்கையாளரை அடைவீர்கள் விற்பனை உத்தி சார்ந்த எந்த ஒரு அடிப்படை புத்தகத்திலும் பிரித்து இலக்காக்குதல் போசிஷனிங் இவை இடம் பெறும் உங்களது பாட புத்தகங்களாக லவ்லாக் மற்றும் விர்ஸ் மற்றும் நான் இணைந்து எழுதிய சர்வீஸ் மார்க்கெட்டிங் பீப்பிள் டெக்னாலஜி ஸ்ட்ராடஜி பியர்சன் இந்தியா 7 எடிசன் என்ற புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம் உங்களது பயிற்சிகளுக்கு புத்தகத்தில் பகுதி 3 மற்றும் பகுதி 4 இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் பகுதி 4 பற்றி நாம் ஏற்கனவே விவாதித்து விட்டோம்பகுதி 3ல் உள்ள சில முக்கியமான கருத்துக்கள் கொண்டு உங்களது பயிற்சிகளை நீங்கள் செய்து முடிக்க முடியும்